மாணவர்களை வரவேற்கிறேன் மார்ஜினல் காஸ்டிங் முறையில் மேலும் ஒரு பயன்பாடு அந்த பயன்பாடு என்பது தயாரிப்பது அல்லது வாங்குவது என்று முடிவெடுப்பது பற்றியது சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்றால் சில நிறுவனங்கள் அவர்கள் தயாரிக்கும் பொருட்களை கொடுக்கிறார்கள் அவர்கள் தேவைப்படும் உள்ளீடுகளை வெவ்வேறு சந்தைகளில் இருந்து வாங்குகிறார்கள் மற்றும் சில உள்ளீடுகளை அவர்களே தயாரித்துக் கொள்கிறார்கள் பின்னர் இவற்றை எல்லாம் இணைத்து அதாவது இவர்கள் வாங்கியது மற்றும் தயாரித்தது என்கிற எல்லா உள்ளீடுகளையும் வைத்து இறுதிப் பொருளுக்கு வடிவம் கொடுக்கிறார்கள் உதாரணமாக கார் தயாரிக்கும் நிறுவனங்களில் அவர்கள் எல்லா பொருட்களையும் உற்பத்தி செய்வதில்லை பகுதி பொருட்கள் காருக்கு வேண்டிய பகுதி கூறுகள் இவற்றை நிறுவனத்திற்கு உள்ளேயே தயார் செய்து கொள்கிறார்கள் உதாரணமாக கியர் பாக்ஸ் இருக்கிறது அதனை அவர்களே தயார் செய்து கொள்வார்கள் ஏனென்றால் அதுதான் அதனுடைய மிக முக்கியமான மைய தொழில்நுட்பம் அந்த வாகனத்தை பொருத்து அதை நீங்கள் USP என்று அழைக்கலாம் அதனை அவர்கள் யாருடனும் பகிர்ந்து கொள்வதில்லை அதனை அவர்களே தயாரித்துக் கொள்கிறார்கள் ஆனால் உதாரணத்திற்கு மற்ற பாகங்கள் ஆகிய ஜன்னல் கதவுகள் ரப்பர் பொருட்கள் அல்லது தேவையான ஸ்டீல் மற்றும் டயர் டியூப் அனைத்தையும் அவர்களால் உற்பத்தி செய்ய முடியாது ஏனென்றால் இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு பொருட்கள் தனித்தனியாக வெவ்வேறு பொருட்களை அந்த நிறுவனம் உபயோகித்து வந்தாலும் அவற்றை தயாரிக்க வேண்டிய உள்ளீடுகள் கூடுதல் உள்ளீடுகள் இவற்றை பார்க்கும் போது அவற்றை சந்தையில் வாங்குவதை அவர்கள் விரும்புகிறார்கள் சில இடங்களில் எலக்ட்ரானிக் பொருட்களை தயாரிக்கும் நிறுவனம் ஒரு டிவியை உற்பத்தி செய்கிறது என்றால் சாம்சங் சோனி எல்ஜி போன்ற நிறுவனங்களிலும் இது போன்று நடக்கிறது அவர்களும் உற்பத்தி செய்யும் போது எல்லா பொருட்களையும் உற்பத்தி செய்வதற்கு பதிலாக பிக்சர் டியூப் அல்லது வேறு சில முக்கியமான பாகங்கள் அல்லது பிராசஸர் இவற்றினை மட்டும் தயாரித்துவிட்டு மற்ற உள்ளீடுகளை வாங்கிக் கொள்கிறார்கள் உதாரணமாக சர்க்யூட்டுகள் அதனுடைய அறைகள் சில சமயங்களில் பிக்சர் டியூப் கூட ஆயத்தமாக கிடைக்கும் சந்தைகளில் இருந்து வாங்கிக் கொள்கிறார்கள் ஏனென்றால் சிலசமயங்களில் இவற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது அதை நாமே தயார் செய்வதற்கு பதிலாக வேறு யாராவது சற்று கூடுதல் திறமையுடன் அந்த ஒரு பொருளை மட்டும் தயாரிக்கும் நிறுவனங்கள் சந்தையில் இருக்கின்றன எனவே சில நேரங்களில் அவற்றை வாங்குவது சந்தையிலிருந்து ஆயத்தமாக கிடைக்கும் பொருட்களை வாங்குவது உற்பத்தி செய்வதை காட்டிலும் இறுதி பொருள் செய்வதற்கு பயன்படுகிறது ஏனென்றால் உதாரணத்திற்கு ஒரு நிறுவனம் பிக்சர் டியூப் உற்பத்தி செய்கிறது அவர்கள் அந்த ஒரு பொருளை மட்டும்தான் உற்பத்தி செய்கிறார்கள் அந்த பிக்சர் டியூப் சாம்சங் நிறுவனம் தயாரித்த பிக்சர் டியூப் அல்லது ஒரு மனிதரிடம் வாங்கியது அல்லது நிறுவனம் மட்டும் தயார் செய்யும் நிறுவனம் இருக்கிறது சாம்சங் நிறுவனம் எல்லா உள்ளீடுகளையும் வைத்து ஒரு பிக்சர் டியூப் செய்கிறது ஆனால் வேறு ஒரு நிறுவனம் இந்த பிக்சர் டியூப் தயாரிப்பில் திறமை உள்ளவர்கள் தயாரித்தது சந்தையில் கிடைக்கிறது அவர்கள் அந்த ஒரு பொருளை மட்டும் உற்பத்தி செய்பவர்கள் அதனால் அவர்கள் சாம்சங் தயாரிப்பை விட திறமையாக தயாரிக்கிறார்கள் சாம்சங் நிறுவனம் பிக்சர் டியூப் உற்பத்தி செய்யலாம் ஆனால் அதனை வேறு உற்பத்தியாளர்களிடம் இருந்து பெறுகிறார்கள் இதற்கு இரண்டு காரணங்கள் முதல் காரணம் திறமை இரண்டாவது விஷயம் உற்பத்தியின் தொகுப்பு ஏனென்றால் அவர்கள் அதனை உற்பத்தி செய்து பல நிறுவனங்களுக்கு விநியோகம் செய்கிறார்கள் எனவே அந்த விநியோகஸ்தர் உற்பத்தி தொகுப்பை அதிகப்படுத்தும் பொழுது ஒரு யூனிட்டின் செலவு குறைகிறது இது தனிப்பட்ட சாம்சங் நிறுவனத்திற்கு சாத்தியமில்லை சில சமயங்களில் சில சூழ்நிலைகளில் நாம் சிக்கிக் கொள்ளும்போது சில முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது அதாவது உற்பத்தியா அல்லது வாங்கும் முடிவா என்று வரும்போது இங்கே மார்ஜினல் காஸ்டிங் அந்த முடிவை எடுப்பதற்கு உதவி செய்கிறது எனவே மார்ஜினல் காஸ்டிங் என்பதை நாம் உபயோகப்படுத்தும் போது இந்த வகையான முடிவுகளை இந்த தகவல்களின் அடிப்படையில் அந்த பிரச்சனைக்கு உதவும் வகையில் இந்த முடிவு எடுக்கும் வழியினை பெறுகிறோம் இப்போது சிக்கல் என்ன ஒரு நிறுவனம் உதிரிபாகங்களை தனியாக வாங்குகிறது அதனை வெளியில் இருக்கும் ஆதாரங்களிலிருந்து ஒரு யூனிட் 11 ரூபாய் என்ற விலைக்கு வாங்குகிறது அதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது அந்த உதிரி பாகத்தை அவர்களது ஆலையிலேயே உற்பத்தி செய்வது என்கிற திட்டம் இருக்கிறது இதன் இயந்திர செலவு இந்த காரணத்திற்காக ரூபாய் ஒரு லட்சம் அதனுடைய வருட கொள்ளளவு 20000 யூனிட்டுகள் அதனுடைய ஆயுள் பத்து வருடங்கள் என்று தேவைப்படுகிறது நடைமுறையில் இதனை நாம் சந்தையிலிருந்து என்ன விலைக்கு ஒரு யூனிட் வாங்குகிறோம் பதினோரு ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு சரி அதனை நமது ஆலையிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் கொஞ்சம் பிக்ஸட் காஸ்ட் செலவழிக்க வேண்டும் பிக்ஸட் காஸ்ட் என்பது ஒன்று இதனுடைய இயந்திரம் என்பது முதலில் நாம் வாங்குவது நிலையான கொள்ளளவு கொண்ட இயந்திரம் நிலையான கொள்ளளவு என்பதை நாம் இங்கே சேர்த்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இயந்திரத்தை வாங்கவேண்டும் அந்த இயந்திரத்தின் விலை ஒரு லட்சம் ரூபாய் அந்த இயந்திரம் 20000 யூனிட்களை உற்பத்தி செய்யும் முதலில் இந்த இயந்திரத்தை வாங்கவேண்டும் இரண்டாவது அதற்குண்டான பிக்ஸட் காஸ்ட் என்கிற தலைப்பில் ஒரு போர் மேன் தேவைப்படுகிறார் அவரது மாத சம்பளம் ரூபாய் 500 ஒரு மாதத்திற்கு என்று அவரை வேலைக்கு எடுக்க வேண்டும் போர் மேன் சம்பளம் மாதம் ரூபாய் 500 என்றால் வருட செலவு 6000 ரூபாய் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு செலவுகளையும் தவிர அதாவது இயந்திர செலவு மற்றும் போர் மேன் தவிர பொருட்களின் தேவை என்பது ரூபாய் நான்கு ஒரு யூனிட்டிற்கு சம்பளம் ரூபாய் 2 ஒரு யூனிட்டிற்கு வேரியபில் மேல்நிலை செலவு 150 நேரடி தொழிலாளர்களுக்கு என்றால் அதன் அர்த்தம் நிறுவனத்திற்கு ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபாய் அந்த மிக எளிமையாக தொகையை பெறமுடியும் அதற்கு 10 சந்தையிலிருந்து பெறவேண்டும் இந்த நிறுவனம் இந்த திட்டத்தை ஏற்கலாமா அல்லது இந்த பொருளை நாமே உற்பத்தி செய்யலாமா அல்லது சந்தையிலிருந்து ஒரு யூனிட்டுக்கு பதினோரு ரூபாய் கொடுத்து வாங்கிக் கொள்ளலாமா என்பதை ஆராய்ந்து இந்த நிலைமைக்கு ஒரு முடிவுக்கு வரவேண்டும் இந்த முடிவு 2 தேர்வுகளுக்கு நடுவே அதாவது உற்பத்தி செய்வது வாங்குவதா என்ற முடிவை எடுக்க வேண்டும் எவ்வாறு இந்த முடிவை எடுப்பது என்பதற்கு ஒரு ஆராய்ச்சி செய்து அதன்மூலம் மார்ஜினல் காஸ்டிங் நுட்பத்தை உபயோகப்படுத்தி இந்த பொருளை உற்பத்தி செய்வது அல்லது வாங்குவதா முடிவினை எடுக்க வேண்டும் சரி இ அப்பங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இங்கே நமக்கு தரப்பட்டிருக்கும் தகவல்கள் சாதகமாக இல்லை அல்லது இந்த விஷயத்தில் ஏற்கனவே பிக்ஸட் காஸ்ட் செலவு செய்யப்பட்டது அல்ல இங்கே இனி வரும் காலத்தில் தான் பிக்ஸட் காஸ்ட் செலவு செய்ய வேண்டும் அதற்கு வரும் கூடுதல் செலவுகளையும் ஏற்க வேண்டும் இங்கே இரண்டு வகையான செலவுகளையும் செய்தாக வேண்டும் ஏனென்றால் இது கூடுதலாக கொள்ளளவை செய்யப்போகிறது எனவே இங்கே பிக்ஸட் காஸ்ட் என்பதும் தேவைப்படும் வேறு எதில் காஸ்ட் என்பதும் ஏற்படும் எனவே மொத்த செலவையும் நாம் கணக்கில் எடுக்க வேண்டும் அதன்பின் முடிவுகளை எடுக்க வேண்டும் அது தேவைப்படும் கொள்ளளவு என்கிற பகுதியில் தேவைப்படும் உதிரிபாகங்கள் இவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதன்பின் நாமே இந்த பொருளை உற்பத்தி செய்யப் போகிறோமா அல்லது சந்தையிலிருந்து இந்த பொருளை வாங்கிக் கொள்ளப் போகிறோமா என்பதை கண்டறிய 2 செலவினங்களையும் சேர்த்துப் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு செலவினம் என்பது பிக்ஸட் காஸ்ட் இப்போது ஏற்படும் கூடுதல் பிக்ஸட் காஸ்ட் என்பதை முதலில் கணக்கிட வேண்டும் கூடுதல் பிக்ஸட் காஸ்ட் ஏனென்றால் நாம் இங்கே கொள்ளளவை அதிகப்படுத்தும் அதற்கு முதல் தலைப்பு பிக்ஸட் காஸ்ட் வருவது என்ன முதல் தலைப்பு என்பது பிக்ஸட் காஸ்ட் அடிப்படையில் அது இயந்திரம் எனவே இயந்திரம் என்பது எவ்வளவு 100000 ரூபாய் அதனுடைய ஆயுள் எவ்வளவு அது 10 வருடம் இதன் அர்த்தம் இதனுடைய தேய்மான செலவுகளை கணக்கிட்டால் மொத்த இயந்திரத்தின் விலை 100000 ரூபாய் அது பத்து வருடங்கள் நம்முடன் இருக்கும் எனவே இதனுடைய தேய்மான தொகை என்பது பிக்ஸட் காஸ்ட் இல் ஒரு பகுதி எனவே முதல் ஆண்டு இது ரூபாய் 10000 ஏனென்றால் இந்த இயந்திரத்தின் மொத்த தொகை 100000 ரூபாய் என்பதை முதல் ஆண்டிலேயே நாம் திரும்பப் பெறப் போவதில்லை இந்த இயந்திரம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உங்களுடன் இருக்கப் போகிறது எனவே இதனது பத்தில் ஒரு பங்கு செலவினை மொத்த பிக்ஸட் காஸ்ட் கணக்கீட்டு அதனை தேய்மான செலவாக முதல் தலைப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இயந்திரத்தின் தேய்மானம் என்பது ஒரு லட்சம் ரூபாய்க்கு பத்தாயிரம் இரண்டாவது தலைப்பு செலவில் என்ன இரண்டாவது தலைப்பு செலவில் என்பது பிரச்சனையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்ன என்றால் இதனுடைய கொள்ளளவை கூடுதல் ஆக்கப் போகிறோம் எனவே அதற்கு ஒரு போர் மேன் வேலைக்கு வைக்கப் போகிறோம் அவரது சம்பளம் என்பது 500 ரூபாய் ஒரு மாதத்திற்கு எனவே அது ஒரு வருடத்திற்கு எவ்வளவு மொத்தம் 6000 ரூபாய் மூன்றாவது தலைப்பு செலவில் என்ன வரப்போகிறது மூன்றாவது தலைப்பு செலவில் என்பது நிதி செலவுகள் அது 100000 ரூபாய் இந்த பணத்தை சந்தையிலிருந்து கடனாக பெறப்போகிறோம் அதனுடைய வட்டி 10 நாம் திருப்பித் தர வேண்டி உள்ளது அதனை மொத்தம் பணம் திருப்பித் தரும்வரை தர வேண்டும் எனவே நிதி செலவுகள் என்பதும் பிக்ஸட் காஸ்ட் உடன் சேர்ந்து கொள்கிறது நீங்கள் இயந்திரத்தை உபயோகப்படுத்தினாலும் படுத்தாமல் போனாலும் இந்த செலவினை நீங்கள் செய்தாக வேண்டும் எனவே இதனுடைய மூலதனத்தின் வட்டி செலவு என்பது எவ்வளவு வரப்போகிறது என்றால் அது பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் மூலதனத்திற்கு உண்டான வட்டி உயர்த்தப்பட்ட பிக்ஸட் காஸ்ட் என்று நீங்கள் அழைக்கும் உயர்த்தப்பட்ட பிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு 10 கூட்டல் 6 கூட்டல் 10 இது 26000 ரூபாய் இது மொத்த பிக்ஸட் காஸ்ட் அந்த இயந்திரத்திற்கு உரியது இப்போது நாம் வேரியபில் காஸ்ட் செலவுகளை செய்யப்போகிறோம் வேரியபில் காஸ்ட் செலவுகளுக்கு என்று நீங்கள் சொன்னால் முதலில் பொருள் செலவு என்பது ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய் சம்பளம் என்பது ஒரு யூனிட்டிற்கு இரண்டு ரூபாய் வேரியபில் மேல்நிலை செலவு என்பது ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபாய் ஏனென்றால் இது நேரடி தொழிலாளர் செலவிற்கு 150 இதனுடைய மூலதனம் அந்த நிறுவனம் எளிமையாக சந்தையிலிருந்து பெற்றுவிடும் அதற்குண்டான வட்டியை ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம் இந்த விஷயத்தில் இனி செய்யப்போவது என்ன இப்போது ஒரு யூனிட்டுக்கு உண்டான பங்களிப்பை கணக்கிட வேண்டும் இதனை நீங்கள் கூடுதல் மார்ஜினல் காஸ்ட் என்றும் சொல்லலாம் அல்லது வேரியபில் காஸ்ட் என்றும் சொல்லலாம் விரைவில் காஸ்ட் என்பது எவ்வளவு இதற்கு முதலில் நேரடி பொருள் செலவு என்பது நான்கு ரூபாய் ஒரு யூனிட்டிற்கு நேரடி தொழிலாளர் செலவு என்பது ஒரு யூனிட்டிற்கு 2 ரூபாய் அடுத்ததாக வேரியபில் மேல் நிலை செலவு என்பது ஒரு யூனிட்டிற்கு மூன்று ரூபாய் வேரியபில் மேல்நிலை செலவு என்பது நேரடி தொழிலாளர் செலவிற்கு 150 சரி எனவே இப்போது வேரியபில் காஸ்ட் கணக்கிடவேண்டும் அது 6 கூட்டல் 3 என்பது ஒன்பது ரூபாய் ஒன்பது ரூபாய் வேரியபில் காஸ்ட் என்றால் அதனுடைய விற்பனை விலை எவ்வளவு அதனை நாம் சந்தையிலிருந்து பெறுவதாக இருந்தால் விற்பனை விலை மன்னிக்கவும் வாங்கும் விலை என்று நீங்கள் சொல்லலாம் அந்தப் பொருளை நீங்கள் சந்தையில் இருந்து வாங்கும்போது என்னவிலை கொடுக்கிறீர்கள் ஒரு யூனிட்டிற்கு பதினோரு ரூபாய் அந்தப் பொருளை சந்தையிலிருந்து வாங்கும்போது ஒரு யூனிட்டிற்கு 11 ரூபாய் கொடுக்கிறோம் இதை நாமே உற்பத்தி செய்யும்போது 9 ரூபாய்க்கு உற்பத்தி செய்கிறோம் எனவே இங்கு பங்களிப்பு என்பது எவ்வளவு பங்களிப்பு என்று ஏன் சொல்கிறோம் என்றால் அது ஒரு வகை சேமிப்பு அது ஒரு யூனிட்டிற்கு 2 ரூபாய் இதை சந்தையில் இருந்து வாங்கும் விலையை உற்பத்தி விலையுடன் ஒப்பிடும் போது இரண்டு ரூபாய் ஒரு யூனிட்டிற்கு வருகிறது எனவே நாம் இந்த பொருளை உற்பத்தி செய்யும் போது நமக்கு கூடுதலாக பங்களிப்பு ஒரு யூனிட்டிற்கு 2 ரூபாய் கிடைக்கிறது ஏனென்றால் நாம் உற்பத்தி செய்யும் பொருளுக்கு ஒன்பது ரூபாய் விலை வருகிறது அதேசமயம் சந்தையிலிருந்து வாங்கும் அந்த பொருளுக்கு 11 ரூபாய் கொடுக்கிறோம் இதனால் நமக்கு பங்களிப்பில் இரண்டு ரூபாய் ஒரு யூனிட்டிற்கு மிச்சமாகிறது எனவே இந்த பொருளை நாமே உற்பத்தி செய்யலாம் இந்த ஒன்பது ரூபாய் வேரியபில் காஸ்ட் தவிர பிக்ஸட் காஸ்ட் நாம் கணக்கிட்டது 26000 ரூபாய் இதனை பங்களிப்புடன் வகுத்து பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கிறது என்றால் அது 13000 என்ற தொகை கிடைக்கிறது அது 13000 யூனிட் என்று வைத்துக் கொள்ளலாம் எனவே 13000 யூனிட்டுகள் என்றால் அதன் அர்த்தம் என்ன குறைந்த அளவு தொகுப்பில் உற்பத்தி செய்யும்போது சில முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது இதனை நீங்கள் உற்பத்தி செய்ய நினைக்கும் போது மன்னிக்கவும் இது ரூபாய் அல்ல இது யூனிட்டுகள் எனவே இது 13000 யூனிட்டுகள் இதனை நாம் தயார் செய்யப் போகிறோம் அதனை சந்தையில் உபயோகப்படுத்த போகிறோம் என்கிற முடிவினை எடுப்பதற்கு நாம் முதலில் பிக்ஸட் காஸ்ட் ரூபாய் 26000 என்பதே கூட்டிக் கொள்ள வேண்டும் அதற்கு நமக்கு கிடைத்த சேமிப்பு என்பது ஒரு யூனிட்டிற்கு இரண்டு ரூபாய் எனவே அதனை மொத்த செலவுடன் ரூபாய் 26000 வகுத்தல் பங்களிப்பு என்பது 2 ரூபாய் வைத்திருக்கும்போது கிடைப்பது 13000 யூனிட்டுகள் அதனை நம்மால் தயார் செய்ய முடியும் அல்லது உற்பத்தி செய்வதற்கு தேவைப்படுகிறது சரி 13000 யூனிட்டுகள் உற்பத்தி செய்ய வேண்டும் இதனுடைய ஆலையின் முழு கொள்ளளவு 20000 யூனிட்டுகள் இப்போது இங்கே என்ன மாதிரியான முடிவை எடுக்க வேண்டும் நாம் இதனுடைய மதிப்பு அதாவது இங்கே மதிப்பு என்று குறிப்பிடுவது குறைந்த அளவு தேவைகளான திட்டத்தை ஏற்பது அதற்கு உற்பத்தி செய்ய போகும் 13000 யூனிட்களை எவ்வாறு உபயோகப்படுத்துவது எனவே 13000 யூனிட்களை உற்பத்தி செய்து அதனை உபயோகிக்க ஒரு இறுதி முடிவு எடுக்க வேண்டும் இது ஒரு வருடத்திற்கு உரிய மொத்த உதிரி பாகங்கள் 13000 யூனிட்களுக்கு என்றால் இந்த திட்டத்தை ஏற்க வேண்டும் இல்லையென்றால் அதனை கைவிட்டு சந்தையிலிருந்து அந்தப் பொருளை வாங்கிக் கொள்ள வேண்டும் கூடுதலான பிக்ஸட் காஸ்ட் இதற்கு தேவைப்படவில்லை என்றால் இதில் எந்த பிரச்சினையும் இல்லை இதற்கு எளிமையாக முடிவு எடுத்துவிடலாம் ஏனென்றால் உற்பத்தி செய்வது என்பது சிறந்தது மற்றும் எளிமையானது மேலும் சந்தையில் வாங்குவதைவிட சாத்தியமானது மேலும் இதன் மூலம் இரண்டு ரூபாய் சேமிக்க முடியும் ஆனால் நிலையான கொள்ளளவை ஏற்படுத்துவதற்கு 26000 ரூபாய் தேவைப்படுகிறது இது மிகக்குறைந்த தேவை தான் உற்பத்தி செய்வதற்கு மேலும் 13000 யூனிட்டுகள் விற்பதற்கு ஏற்பாடுகள் செய்தால் அது நல்லது இல்லை என்றால் இதில் முடிவெடுப்பது சாத்தியமில்லை மேலும் உற்பத்தியையும் துவங்க முடியாது சரி எனவே இந்த வழியில் ஒரு முடிவினை வாங்குவது அல்லது விற்பது என்று எடுக்க முடியும் இப்போது நாம் அடுத்த பிரச்சனைக்கு செல்கிறோம் இது ஒரு வித்தியாசமான வேறொரு பிரச்சனை இந்த பிரச்சினையில் முக்கியமான மற்றும் கட்டுப்படுத்தும் காரணிகள் பற்றி ஒரு முடிவெடுப்பதை இங்கே விவாதிக்கப் போகிறோம் இந்த விஷயத்தில் நமக்கு இரண்டு வகையான விவரங்கள் தரப்பட்டுள்ளன நமக்கு ஒரு யூனிட்டுக்கு உண்டான உற்பத்தி செலவு தரப்பட்டிருக்கிறது A மற்றும் B என்ற பொருளுக்கு ஒரு யூனிட்டுக்கான செலவுதரப்பட்டிருக்கிறது மற்றும் இந்த விவரங்களை வைத்துக்கொண்டு இந்த பொருட்களை தொழிற்சாலை நேரத்தில் உற்பத்தி செய்வதற்கு உண்டான முக்கிய காரணிகளை பரிந்துரைப்பது என்று முடிவெடுக்க வேண்டும் இரண்டு பொருட்கள் இருக்கின்றன பொருள் A பொருள் B இவற்றினை நாம் உற்பத்தி செய்கிறோம் இங்கு கட்டுப்படுத்தும் காரணி என்பதற்கு என்ன அர்த்தம் நான் ஏற்கனவே உங்களிடம் சொல்லி இருக்கிறேன் அதை நீங்கள் நினைவுகூர்ந்து பார்த்தால் முக்கியமான மற்றும் கட்டுப்படுத்தும் காரணி என்பது ஒருவகையான உள்ளீடு இது சில சமயங்களில் பொருட்களால் ஏற்படலாம் தொழிலாளர் வகையில் ஏற்படலாம் மின்சாரம் தட்டுப்பாடு காரணமாக ஏற்படலாம் தண்ணீர் ஒரு காரணமாக இருக்கலாம் எந்த பொருள் மிகவும் அத்தியாவசியமாக மிகவும் அவசியமாக இருக்கிறதோ அது பெரிய தொகுப்பாக உற்பத்தி செய்யும் போது கிடைக்காமல் போகிறதோ அப்போது அது கட்டுப்படுத்தும் காரணியாக இருக்கிறது காரணமாக உங்களுக்கு 20000 யூனிட்டுகள் பொருள் A மற்றும் பொருள் B உற்பத்தி செய்வதற்கு தேவைப்படுகிறது ஆனால் 15000 யூனிட்டுகள் தான் இருக்கிறது எனவே இந்த இடத்தில் நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் மூலப் பொருட்களை எவ்வாறு சிறந்த முறையில் உபயோகப்படுத்துவது மற்றும் நமக்கு 5000 யூனிட்டுகள் குறைவாக இருக்கிறது பதினையாயிரம் யூனிட் மட்டும் இருக்கிறது இதன் அர்த்தம் என்ன என்றால் உதாரணத்திற்கு 7500 யூனிட்டுகள் உற்பத்திக்கு தேவை என்று வரும்போது அதில் எந்த பொருள் லாபகரமானது என்பதை பார்த்து பொருள் A அதிக லாபத்தை பொருள் B உடன் ஒப்பீடு செய்யும்போது கிடைக்கும் என்றால் அதனை உற்பத்தி செய்ய வேண்டும் ஏனென்றால் 2 பொருட்களையும் சமமாக உற்பத்தி செய்யும் போது யூனிட்களின் எண்ணிக்கை பங்களிப்பின் லாபத்தை வைத்து சமரசம் செய்துகொண்டு முதலில் மொத்தம் பத்தாயிரம் யூனிட்டுகள் மட்டும் தயார் செய்ய முடியுமா என்ற சாத்தியக்கூறு பார்க்க வேண்டும் பொருள் A இதனை அந்த 10000 யூனிட்ட்கொண்டு உற்பத்தி செய்து முடிக்க வேண்டும் மீதம் உள்ள 5000 யூனிட்டுகளை உபயோகப்படுத்தி பொருள் B உற்பத்தி செய்ய வேண்டும் இது சாத்தியமா அல்லது இது நடைபெறுமா அல்லது இல்லையா ஏனென்றால் இதில் கட்டுப்படுத்தும் காரணிகள் இல்லை என்றால் பொருள் A மற்றும் பொருள் B இவற்றினை நீங்கள் உற்பத்தி செய்ய முடியும் கட்டுப்படுத்தும் காரணி இருக்கிறது என்பதால் இங்கே நாம் கட்டுப்படுத்தும் காரணி என்று நமக்குத் தெரிவிக்கப்பட்ட காரணம் இந்த தகவல்களின் அடிப்படையில் நாம் சிபாரிசு செய்யும் பொருள் உற்பத்தி செய்ய தொழிற்சாலை நேரம் வேண்டும் இங்கே அது கட்டுப்படுத்தும் காரணியாக ஒரு தொழிற்சாலை நேரம் இருக்கிறது நமக்கு போதிய நேரம் இல்லை உதாரணமாக நமக்கு 24 மணி நேரம் இருக்கிறது அதில் நாம் வேலை செய்யும் நேரம் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் எனவே இதன் அர்த்தம் அந்த 18 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் பொருள் A என்பதற்கு தரவேண்டும் எவ்வளவு நேரம் பொருள் B உற்பத்தி செய்வதற்கு தர வேண்டும் இதனை நாம் முடிவு செய்ய குறைந்த அளவு நேர அவகாசம் இருக்கிறது என்பது முக்கியமான காரணி அதுதான் கட்டுப்படுத்தும் காரணியாக இங்கே இருக்கிறது இங்கே இந்த விஷயத்தில் நாம் எவ்வாறாக முடிவெடுக்க போகிறோம் என்பதை குறித்து இப்போது பேசுவோம் எடுக்கப்போகும் முடிவு என்ன என்பதை பங்களிப்பு என்கிற வடிவத்தில் முடிவு எடுக்கப் போகிறோம் எனவே இதன் அர்த்தம் இங்கே பொருள் A இருக்கிறது பொருள் B இருக்கிறது இங்கே நமக்கு தகவல்கள் இருக்கிறது இங்கே என்ன தகவல் நமக்குத் தரப்பட்டுள்ளது இந்த தகவல்களை நீங்கள் பார்த்தால் நமக்கு நேரடி பொருள் செலவு என்பது 24 மற்றும் 14 இது நேரடி பொருள் செலவு அடுத்தது என்ன தலைப்பு செலவு என்றால் நேரடி தொழிலாளர் நேரடி தொழிலாளர்களுக்கு எவ்வளவு செலவு நேரடி தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு மணி நேரத்திற்கு செலவு என்று நமக்கு கொடுக்கப்பட்டது ரூபாய் 2 மற்றும் 3 வேரியபில் மேல்நிலை செலவு என்பது 2 ரூபாய் ஒரு மணி நேரத்திற்கு எனவே இங்கு செலவு எவ்வளவு தொழிலாளர் செலவு என்பது ரூபாய் 1 ஒரு மணி நேரத்திற்கு இரண்டு ரூபாய் தொழிலாளர்கள் இன்று மொத்தம் மூன்று ரூபாய் தொழிலாளர்கள் தேவைப்படுகிறார்கள் தொழிலாளர்கள் இரண்டு ரூபாய் மற்றும் மூன்று ரூபாய்க்கு உள்ள தொழிலாளர்கள் தேவைப்படுகிறார்கள் இதற்குப்பின் நாம் பார்க்கப்போகும் அடுத்த தலைப்பு வேரியபில் மேல் நிலை செலவு அது எவ்வளவு அது இருமடங்கு ரூபாய் 4 இது ரூபாய் 6 ஏனென்றால் இது ஒரு யூனிட்டிற்கு 2 ரூபாய் மேலும் தொழிலாளருக்கு ஒரு யூனிட்டிற்கு 2 ரூபாய் என்று தொழிலாளர்கள் வேரியபில் மேல்நிலை செலவு ஏற்படுகிறது எனவே இது நமக்கு தரப்பட்டிருக்கிறது நமக்கு கிடைத்த மொத்த மார்ஜினல் காஸ்ட் மற்றும் வேறு காஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது மொத்த வேறு வில் காஸ்ட் எவ்வளவு அது 24 கூட்டல் 2 26 கூட்டல் 4 மொத்தம் 30 இது எவ்வளவு 17 கூட்டல் ஆறு 23 ரூபாய் விற்பனை விலை என்றால் என்ன விற்பனை விலை ஒரு யூனிட்டிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த விற்பனை விலை என்பது ஒரு யூனிட்டுக்கு 100 ரூபாய் மற்றும் 110 ரூபாய் சரி எனவே இப்போது பங்களிப்பை கணக்கிடுவோம் இங்கே பங்களிப்பு என்பது என்ன பங்களிப்பு இங்கு நமக்கு கிடைப்பது 70 ரூபாய் ஒரு யூனிட்டிற்கு இந்த விஷயத்தில் பங்களிப்பு என்பது எவ்வளவு அது 87 ரூபாய் ஆம் இது இந்த இடத்தில் 87 ரூபாய் இதுதான் தற்போதைய நிலைமையில் கட்டுப்படுத்தும் காரணி அப்படி என்றால் நிலையான நேரம் உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு அது இரண்டு மணி நேரம் மற்றும் மூன்று மணி நேரம் என்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இங்கே நான் என்ன செய்ய வேண்டும் இங்கே பங்களிப்பின் செலவு என்பது யூனிட் அளவுகளில் கிடைக்கிறது இங்கே நமக்கு நிலையான நேரம் தரப்பட்டுள்ளது இதை நீங்கள் கணக்கிடும்போது பங்களிப்பாக கிடைக்கும் அந்த பங்களிப்பு என்பது ஒரு மணி நேரத்திற்கு அவ்வாறு கணக்கிட்டால் வரும் தொகை எவ்வளவு 35 ரூபாய் பங்களிப்பு ஒரு மணிநேரத்திற்கு 35 ரூபாய் என்பது பொருள் A உற்பத்தி இது 35 ரூபாய் என்பது என்ன பங்களிப்பு நமக்கு கிடைத்திருப்பது 29 ரூபாய் ஒரு மணி நேரத்திற்கு எனவே பங்களிப்பு என்பது 35 மற்றும் 29 ஒரு மணி நேரத்திற்கு என்று நமக்கு கிடைத்திருக்கிறது எனவே இப்போது நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்பது பொருள் A மற்றும் பொருள் B இவற்றை உற்பத்தி செய்யலாமா இங்கே நேரம் ஒரு கட்டுப்படுத்தும் காரணியாக இருக்கும்போது இங்கே வேரியபில் காஸ்ட் கணக்கிட்டு வைத்திருக்கிறோம் அது ரூபாய் 30 மற்றும் 23 நமக்கு ஏற்கனவே விற்பனை விலை தரப்பட்டுள்ளது அது 100 மற்றும் 110 உற்பத்தி பங்களிப்பு 70 மற்றும் 87 அதன்பின் நமக்கு இருப்பது நிலையான நேரம் உற்பத்திக்கு என்பது இரண்டு மணி நேரம் பின்னர் மூன்று மணி எனவே பங்களிப்பு ஒரு மணி நேரத்திற்கு 35 ரூபாய் மற்றும் 29 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு என்று நமக்கு கிடைக்கிறது இப்போது எவ்வாறு முடிவெடுப்பது அதிகமான பங்களிப்பை தரக்கூடிய அந்தப் பொருள் அதிகமாக உற்பத்தியை செய்ய வேண்டும் ஏனென்றால் அதற்கு நேரம் என்பது கட்டுப் படுத்தும் காரணி நேரம் குறைவாக இருப்பதால் அதனை முழுமையாக உபயோகிக்க பொருள் A தயார் செய்ய வேண்டும் அதன்பின் இருக்கும் மிச்ச நேரத்தில் பொருள் B என்பதை உற்பத்தி செய்வதற்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இல்லையென்றால் பொருள் B உற்பத்தி செய்ய தேவையில்லை அல்லது முழுமையாக பொருள் A வை உற்பத்தி செய்த பின் கிடைக்கும் சிறிது நேரத்தை எப்படி உபயோகப்படுத்துவது அதனை எவ்வாறு பயன்படுத்தி எந்த அளவிற்கு பொருள் உற்பத்தி செய்வது என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் பங்களிப்பு என்பது ஆறு ரூபாய் ஒரு யூனிட்டிற்கு குறைவாக உள்ளது இதன் அர்த்தம் நேரம் என்பது ஒரு கட்டுப்படுத்தும் காரணியாக இருப்பதால் முதலில் பொருள் A உற்பத்தி செய்துவிட்டு மீதம் உள்ள நேரத்தில் பொருள் B உற்பத்தி செய்யலாம் எனவே இப்படியான ஒரு முடிவினை முக்கியமான அல்லது கட்டுப்படுத்தும் காரணி விஷயத்தில் எடுக்க வேண்டும் அதன் பின்னர் மற்ற கட்டுப்படுத்தும் காரணிகளுக்கு எவ்வாறு முடிவு செய்வது என்பதை பார்க்க வேண்டும் எனவே இதுவரை பல்வேறு வகையான சிக்கல்களை முடிவுகளை எடுக்கும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளை கற்றுக்கொண்டோம் இங்கே நாம் செய்த அல்லாஹ் விஷயங்களும் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் என்று நீங்கள் பேசிக் கொள்ளலாம் முதல் பிரச்சனை என்பது பி வி ரேஷியோ எவ்வாறு கண்டுபிடிப்பது பின்னர் பிரேக் இவென் பாயின்ட் எவ்வாறு கண்டுபிடிப்பது ஒரு குறிப்பிட்ட அளவு லாபத்திற்கு எந்த அளவு விற்பனையை செய்வது ஒரு லாபம் என்கிற தொகையான 20000 ரூபாயை சம்பாதிப்பதற்கு செய்யவேண்டிய விற்பனை அளவு எவ்வளவு பாதுகாப்பு விளிம்பு என்பதை பார்த்தோம் பின்னர் பல்வேறு வகையான கருத்துக்கள் லாபத்தின் பங்களிப்பு பிரேக் இவென் பாயின்ட் லாபத்தை குறிப்பிட்ட அளவிற்கு சம்பாதித்து அதற்குரிய விற்பனை செய்வது பாதுகாப்பு விளிம்பு போன்ற பல விஷயங்களை நாம் கற்றுக் கொண்டு வந்தோம் இதுபோன்ற பல விஷயங்களை நாம் கற்றுக் கொண்டபின் இப்போது நாம் புதிதாக கற்றுக் கொள்ளவேண்டிய கருத்து என்பது லாபத்தை திட்டமிடுதல் அதாவது நீங்கள் உங்களது உற்பத்தியின் லாபத்தினை அதிகரிக்க வேண்டுமென்றால் அதற்குண்டான பல்வேறு நிலைமைகளை கண்டறிந்து குறைந்த தேவை உள்ள சூழ்நிலையிலும் சந்தையில் அதிக தேவை ஏற்படும் சூழ்நிலைகளிலும் எவ்வாறு முடிவை எடுத்து எந்த பொருளை உற்பத்தி செய்வது அதுதான் அப்போதைய தேவை என்பதை அறிந்து அதற்குண்டான பொருளை உற்பத்தி செய்ய தீர்மானிப்பது அதன்பின் நாம் மேலும் ஒரு பிரச்சனையே பார்த்தோம் அது வெவ்வேறு பொருட்களின் செயலாக்கத்தில் மதிப்பீடு மற்றும் அந்த பொருளின் உயர்ந்த பி வி ரேஷியோ உள்ள பொருளை உற்பத்தி செய்வது அதனை பலப்படுத்துவது அதனைத்தொடர்ந்து உற்பத்தி செய்வது போன்ற விஷயங்களை கற்றுக் கொண்டோம் அதன் பின் மேலும் ஒரு பிரச்சனையே பார்த்தோம் அதாவது ஏற்பது அல்லது மறுப்பது ஒரு ஆணையை அதுவும் வெளிநாட்டு வாடிக்கையாளர் கொடுத்த ஆணையை அவர் எப்போதாவது ஒரு முறை அவையாவன ஆணையை தருபவர் அவர் நிலையான வாடிக்கையாளர் அல்ல நமது சந்தை வாடிக்கையாளர் அல்ல இதுபோன்ற ஊழலில் எவ்வாறு இதனை கொண்டு செல்வது என்று பார்த்தோம் தயாரிப்பது அல்லது வாங்குவது என்ற முடிவினை எடுப்பது பற்றி கற்றுக் கொண்டோம் அதாவது சில பொருள்களை நாம் பயன்படுத்தும்போது சில பாகங்கள் இறுதி பொருள் தயாரிப்பதற்கு தேவைப்படும் பொருட்களை வாங்குவது விற்பது முடிவினை எடுத்தோம் அதன்படி அதனை நமது தொழிற்சாலையில் உற்பத்தி செய்வது அல்லது சந்தையில் ஆயத்தமாக கிடைக்கும் பொருளை வாங்கிக் கொள்வது என்ற முடிவினை எடுத்தோம் மேலும் அதனை எவ்வாறு மார்ஜினல் காஸ்ட் இன் நுட்பத்தை உபயோக படுத்தி முக்கியமான மற்றும் கட்டுப்படுத்தும் காரணிகளை கண்டுபிடிப்பது என்று கற்றுக்கொண்டோம் முக்கியமான அல்லது கட்டுப்படுத்தும் காரணி என்பது சில உள்ளீடுகள் குறைந்த அளவில் கிடைக்கும் போது அல்லது அந்த கட்டுப்படுத்தும் காரணி இருப்பதால் உற்பத்தியை செய்யமுடியாத நிலை ஏற்படும்போது அல்லது அந்த பொருள் போதிய அளவிற்கு கிடைக்காதபோது அதனை முக்கியமான காரணி என்று அழைக்கிறோம் ஏனென்றால் அந்த உள்ளீடு இல்லாமல் உற்பத்தியை உங்களால் செய்வதை நினைத்துக்கூட பார்க்க முடியாது அதுபோன்ற கட்டுப்படுத்தும் காரணிகள் என்றால் பொருள் ஒரு கட்டுப்படுத்தும் காரணி நேரம் ஒரு கட்டுப்படுத்தும் காரணியாக இருக்கலாம் அல்லது மற்ற உள்ளீடுகள் என்பது ஒரு கட்டுப்படுத்தும் காரணியாக இருக்கலாம் சில காரணிகள் கட்டுப்படுத்தும் காரணிகளாக வரும்போது சரியான முடிவுகளை அந்த விஷயத்தில் எடுக்க வேண்டுமென்றால் மார்ஜினல் காஸ்டிங் கோட்பாடுகளை உபயோகப்படுத்தி அதிலிருந்து பங்களிப்பு ஒரு யூனிட் என்கிற அளவில் கண்டுபிடித்து பின்னர் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இந்த 5 6 சூழ்நிலைகளில் முடிவெடுப்பது என்பதை பார்த்து கற்றுக்கொண்டோம் கடைசியில் மார்ஜினல் காஸ்டிங் என்பது மிக மிக முக்கியமான நுட்பம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் மொத்த செலவினை இரு கூறாகப் பிரிக்கும்போது வேரியபில் காஸ்ட் மற்றும் பிக்ஸட் காஸ்ட் என்று வரும்போது முதலில் வேரியபில் காஸ்ட் என்பதை திரும்ப பெற முயற்சிக்க வேண்டும் பங்களிப்பை முதலில் அடைந்து அதன் பின்னர் பிக்ஸட் காஸ்ட் என்பதையும் அதன் பின்னர் லாபம் இருக்கிறதா என்று கண்டுபிடித்து அதிலிருந்து உற்பத்தியினை துவங்குவது அல்லது அந்த வியாபாரத்தை செய்வதா அல்லது இல்லையா அல்லது இது ஒரு தற்காலிக நிலையா இது தற்காலிகமான நிலை தான் என்றால் அதில் பங்களிப்பு இருக்கிறது என்றால் நல்லது குறைந்தபட்சம் வேரியபில் காஸ்ட் என்பது விற்பனை விலைக்கு சமமாக உள்ளது என்றால் நாம் சந்தையில் தொடர்ந்து நிலைத்து என்றாவது ஒருநாள் நிலைமை சீரடையும் என்ற நம்பிக்கையில் நமது பக்கம் சாதகமாக வரும் என்ற அடிப்படையில் அந்த நிறுவனம்காத்திருக்க வேண்டும் பிக்ஸட் காஸ்ட் என்பதை தற்காலிகமாக திரும்ப பெற முடியவில்லை சந்தையில் இருந்து என்றால் அதற்கு சில காலம் பொறுத்திருந்து ஏனென்றால் விலை என்பது திருத்தப்படலாம் அதனை மாற்றி அமைக்கலாம் அதன்பின் லாபத்தை சம்பாதிக்க உள்ள வழிமுறைகளை மார்ஜினல் காஸ்டிங் அடிப்படையில் முடிவுகளை எடுக்க வேண்டும் இந்த மார்ஜினல் காஸ்டிங் கோட்பாடுகள் பற்றி விவாதித்தோம் இப்போது இதுவரை அப்சர்ப்ஷன் காஸ்டிங் கருத்துக்களை செலவு தாள் தயாரிப்பதன் மூலம் தெரிந்து கொண்டோம் பின்னர் பட்ஜெட் மாஸ்டர் பட்ஜெட் பிளக்சிபிள் பட்ஜெட் போன்றவை நிர்வாகத்தின் முடிவு எடுக்கும் நேரத்தில் எவ்வாறு உதவியாக இருந்தது என்று பார்த்தோம் பின்னர் நிலையான செலவுகள் அவை எவ்வாறு முடிவெடுக்கும் நிலைமைக்கு உதவுகின்றன சரியான சந்தை நிலவரங்களை மார்ஜினல் காஸ்டிங் என்பதை உபயோகப்படுத்த முடியும் என்பதை கற்றுக் கொண்டோம் இப்போது மார்ஜினல் காஸ்டிங் என்பதில் உள்ள அடுத்த நுட்பத்தை உங்களுடன் விவாதிக்க போகிறேன் அதாவது ABC ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் என்பது அடுத்த நேரம் விவாதிப்போம் ஆனால் இது ஒரு அப்சர்ப்ஷன் காஸ்டிங் முறைக்கு முற்றிலும் மாற்றாக இருக்கும் இந்த முறையில் நாம் செலவின் 2 பாகங்களையும் எடுத்துக்கொண்டு அதாவது பிக்ஸட் காஸ்ட் மற்றும் வேரியபில் காஸ்ட் மேலும் அதனை எவ்வாறு குறைப்பது என்பதை கண்டுபிடித்து மொத்த உற்பத்தி செலவினை குறைப்பதன் மூலம் எவ்வாறு லாபத்தை அதிகப்படுத்துவது மற்றும் எவ்வாறு செலவினை கட்டுக்குள் வைப்பது என்று கற்றுக் கொள்ளப் போகிறோம் சில சமயங்களில் அதிக செலவு உற்பத்திக்கு ஏற்படும் பிரச்சனைகள் அல்லது குறைத்து செலவிடப்பட்ட உற்பத்திகள் மேலும் நான் பலமுறை சொன்னது போல் உற்பத்தி செலவு என்பது குறைபாடான செயல்முறையாக இருக்கும்போது பின் எவ்வாறு விலையை நிர்ணயிப்பது அந்த பொருளுக்கு என்பதை சிந்திக்க வேண்டும் எனவே அப்சர்ப்ஷன் காஸ்டிங் என்பது ஓவர் காஸ்டிங் அல்லது அண்டர் காஸ்டிங் என்கிற பிரச்சனையை உருவாக்குகிறது இதற்கு நிலையான செலவு அல்லது மார்ஜினல் காஸ்டிங் என்பவை உண்மையான மாற்றாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் கடைசியில் வேரியபில் காஸ்ட் என்பதையாவது திரும்ப பெற முயற்சிக்க வேண்டும் அதன் பின்னர் பிக்ஸட் காஸ்ட் என்பதையும் திரும்ப பெற வேண்டும் எனவே இவற்றை எவ்வாறு வசூலிப்பது அப்சர்ப்ஷன் காஸ்டிங் முறையில் ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கும் என்றால் நிச்சயமாக உண்மையான ABC ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் இருக்கும் அதனை எவ்வாறு உபயோகப்படுத்தலாம் அல்லது ஆக்டிவிட்டி பெஸ்ட் காஸ்டிங் என்பது எவ்வாறு அப்சர்ப்ஷன் காஸ்டிங் என்பதை மாற்றி அமைகிறது என்பதைப் பற்றி அடுத்த வகுப்பில் உங்களுடன் விவாதிக்கிறேன் நன்றிகள் பல